நாம் விவாதித்த பல்வேறு சோதனைகளை நீங்கள் இதுவரை பார்த்தீர்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு லைட்யை ஒளிரச் செய்யலாம் அல்லது அணைக்கலாம் எல் ஈ டி யை ஒளிர செய்யலாம் பல விஷயங்களை பார்த்து அதை அணைக்கலாம் பல விதமான சென்சார்கள் உள்ளன நீங்கள் வெளி உலகத்திலிருந்து சில அளவுருக்ககளை சென்சார்களை பயன்படுத்தி உணரலாம் மற்றும் ஆக்சுவேட்டர்கள் மற்றும் வெளியீட்டு சாதனங்களை பயன்படுத்தி நீங்கள் சில டேட்டாவை வெளி உலகிற்கு வெளியிடலாம் இப்போது இந்த விரிவுரையில் நாம் கட்டுப்பாட்டு அமைப்புகள் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி மிகச் சுருக்கமாக பேசுவோம் கட்டுப்பாட்டு அமைப்புகள் பற்றிய அடிப்படை கருத்துகளையும் எம்பெட்டட் சிஸ்டம் வடிவமைப்பின் பின்னணியில் இது ஏன் முக்கியமானது என்பதையும் ஆராய்வோம் இந்த விரிவுரையில் நாம் குறிப்பாக க்ளோஸ்ட் லூப் கட்டுப்பாட்டு அமைப்புகள் பற்றியும் ஆன் ஆஃப் கட்டுப்பாடு மற்றும் பி ஐ டி கட்டுப்பாடு போன்ற பல்வேறு வகையான கட்டுப்பாட்டு வழிமுறைகளைப் பற்றியும் பேசுவோம் நான் ஒரு மைக்ரோகண்ட்ரோலருடன் ஒரு ஹீட்டரை இணைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் சூடாக உணர்ந்தால் அதை அணைக்கிறேன் மீண்டும் குளிராக உணர்ந்தால் அதை மீண்டும் செயல் படுத்துகிறேன் ஆனால் நான் இந்த செயல்முறையை தானியக்கமாக்க விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட மட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 25 டிகிரி சென்டிகிரேட் என்று கீழே வரும் போதெல்லாம் நான் ஹீட்டரை இயக்க வேண்டும் அதற்கு மேல் இருந்தால் நான் அணைக்க வேண்டும் ஆனால் இந்த வழிமுறைக்கு ஒரு பின்னூட்டம் இருக்க வேண்டும் எனது ஹீட்டரை என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்பது மட்டுமல்லாமல் தற்போதைய வெப்பநிலையின் மதிப்பையும் என்னால் படிக்க முடியும் எனது வெப்பநிலை குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருப்பதை நான் தானாகவே அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு மூடிய வளைய கட்டுப்பாட்டு அமைப்பு பயன்படுத்தப்படுகிறது நான் இப்போது கூறியது போல பல எம்பெட்டட் சிஸ்டம் பயன்பாடுகள் உள்ளன இந்த எடுத்துக்காட்டில் நான் வெப்பநிலை ஈரப்பதம் போன்ற அளவுருக்ககளை எடுத்துக்கொண்டேன் அது எதுவாகவும் இருக்கலாம் இப்போது நீங்கள் உணர்ந்த மதிப்பைப் பொறுத்து நீங்கள் அதை ஏற்றுக் கொள்ளக்கூடிய வரம்புகளுக்குள் பராமரிக்க ஒரு திருத்த நடவடிக்கை எடுக்கலாம் வெப்பநிலையைப் பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பு 25 முதல் 27 டிகிரி செல்சியஸ் என்று கூறலாம் வெப்பநிலை அதற்குக் கீழே குறைவதை கண்டால் நீங்கள் ஹீட்டரை இயக்க வேண்டும் வெப்பநிலை அதற்கு மேலே செல்வதை நீங்கள் கண்டால் ஏர் கண்டிஷனிங் வழிமுறை இருந்தால் நீங்கள் அதை இயக்க வேண்டும் அது போல நீங்கள் யோசிக்க கூடிய பல பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு அறையின் வெப்பநிலை அல்லது அடுப்பு மோட்டாரின் வேகம் போன்றவை இருக்கலாம் இவை கட்டுப்பாட்டு அமைப்புகளின் எடுத்துக்காட்டுகள் ஆகும் பரவலாக பேசும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் திறந்த வளையமாக அல்லது மூடிய வளையமாக இருக்கலாம் திறந்த வளையம் என்றால் பின்னூட்ட வழிமுறை இருக்காது நீங்கள் ஹீட்டரை மட்டும் செயல் படுத்துகிறீர்கள் அல்லது அணைக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அதன் வெப்பநிலை மதிப்பைப் படிக்கவில்லை ஆனால் மூடிய வளைய அமைப்பு என்பது நீங்கள் கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பின்னூட்ட வழிமுறையும் உள்ளது இயற்கையாகவே இது மிகவும் சிக்கலானது ஏனெனில் பின்னூட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் சில சரியான சிக்னல்களை அனுப்பலாம் இந்த வரம்பிற்குள் வெப்பநிலையை பராமரிக்க அதற்கேற்ப ஹீட்டர் கட்டுப்பாட்டை மாற்ற வேண்டும் இதுவே அடிப்படை யோசனை ஆகும் ஒரு பொதுவான மூடிய வளைய கட்டுப்பாட்டு அமைப்பின் வரைபடத்தைப் பார்ப்போம் இங்கே நாம் ஒரு குறிக்கோளுடன் தொடங்குகிறோம் குறிக்கோள் என்பது அளவுருக்ககளை சில குறிப்பிட்ட வரம்புக்குள் எடுத்துக்காட்டாக வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ்க்கு உள் பராமரிக்க வேண்டும் என்பது ஆகும் வெளியீட்டில் நான் உட்கார்ந்திருக்கும் அறையிலேயே வெளியீடு கிடைக்கும் என்று கூறுவோம் அங்கே ஒரு பின்னூட்ட பாதை இருக்கும் அதாவது சில சென்சார்கள் இருக்கும் அவை வெப்பநிலையைப் உணரும் மேலும் இது சில பின்னூட்ட மதிப்பை திருப்பி அனுப்பும் ஒரு ஒப்பீட்டாளர் இருக்கும் அது நீங்கள் படிக்கும் அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கிறதா என்று சோதிக்கும் அதைப் பொறுத்து நீங்கள் முன்னோக்கி செல்லும் பாதையில் ஒருவித திருத்தச் செயலை அனுப்ப வேண்டியிருக்கும் இதனால் அளவுருக்களின் வெளியீட்டு மதிப்பு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிற்கு முடிந்தவரை நெருக்கமாக இருக்கும் மூடிய வளைய கட்டுப்பாட்டு அமைப்பைக் உபயோகிப்பதன் ஒட்டுமொத்த நோக்கம் இதுதான் ஆகும் வரைபடத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குவோம் இங்கே இலக்கை பற்றி பேசலாம் நாம் இதை செட் பாயிண்ட் என்று அழைக்கிறோம் அதே சமயம் நாம் ஒரு மட்டத்தை அமைத்து வருகிறோம் அங்கு நீங்கள் ஒரு பிஸிக்கல் பரமேட்டர் மதிப்பை சில சென்சார் மூலம் பராமரிக்க விரும்புகிறீர்கள் எனது செட் பாயிண்ட் எஸ் என்று சொல்லலாம் என் அளவிடப்பட்ட மதிப்பு எம் எஸ் எம் என்பதை பிழையாக கருதுவோம் அவை சமமாக இருந்தால் நல்லது ஏனெனில் எனது வெளியீடு ஆனது செட் பாயிண்ட்டில் தான் இருக்கும் ஆனால் பிழையை விட இது குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கிறதா என்பதைப் பொறுத்து இங்கே ஒரு கண்ட்ரோலர் அமைக்க வேண்டும் எனது சிஸ்டத்திற்கு ஒரு கட்டுப்பாட்டு சிக்னலை எவ்வாறு உருவாக்குவது என்பதை கண்ட்ரோலர் முடிவு செய்யும் எனவே இங்கே எனது கணினி எனது ஹீட்டர் அல்லது ஏசி இயந்திரம் அல்லது நான் கட்டுப்படுத்த முயற்சிப்பது எதுவாக இருந்தாலும் ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் ஒரு கட்டுப்பாட்டு வழிமுறையாக செயல்படும் இது ஒரு கட்டுப்பாட்டு சிக்னலை எவ்வாறு உருவாக்கும் என்ற புத்திசாலித்தனமான தீர்மானத்தை பொறுத்து எனது வெளியீடு செட் பாயிண்டுக்கு முடிந்தவரை நெருக்கமாக இருக்கும் இங்குதான் கட்டுப்படுத்தியின் பங்கு வருகிறது கட்டுப்படுத்திகள் பல்வேறு மாற்று வடிவமைப்புகளில் இருக்கலாம் முதலில் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இது ஒரு அறை ஹீட்டரின் மிக எளிய எடுத்துக்காட்டு ஆகும் நான் ஒரு அறை ஹீட்டரை வைத்திருக்கிறேன் அங்கு நான் தேவையான வெப்பநிலையை அமைத்துள்ளேன் இங்கே நான் மிகவும் குளிரான ஒரு இடத்தில் இருக்கிறேன் என்று கருதுகிறேன் இதன் பொருள் நீங்கள் சூடாக இருக்கும் இடத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் இந்த உதாரணத்தின் நோக்கத்தை உணர முடியாது நான் மிகவும் குளிரான ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எனக்கு ஒரு அறை ஹீட்டர் தேவை பின்னூட்ட பாதையில் வெப்பநிலை சென்சார் இருக்கும் உண்மையான வெப்பநிலை உணரப்படும் ஒப்பீட்டாளர் வித்தியாசத்தைக் கண்டுபிடிக்கும் மேலும் முன்னோக்கி செல்லும் பாதையில் கட்டுப்படுத்தி ஹீட்டரைக் கட்டுப்படுத்துகிறது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் டி சி மோட்டரின் வேகத்தை நான் கட்டுப்படுத்த விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் தேவையான சில வேகம் எடுத்துக்காட்டாக நிமிடத்திற்கு 100 ரேவொலுஷன் அல்லது 100 ஆர் பி எம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னூட்ட பாதையில் ஒரு வேக சென்சார் இருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் வேகத்தை உணரும் வேறுபாட்டைப் பொறுத்து கட்டுப்படுத்தி மோட்டாரின் மின்சக்தியை செயல்படுத்துகிறது அல்லது அணைக்கிறது இதனால் வேகம் பராமரிக்கப்படுகிறது கட்டுப்படுத்தியின் பங்கைப் பற்றி பேசுகையில் பல்வேறு வகையான கட்டுப்பாட்டு வழிமுறைகள் இருக்கிறது நாம் ஆன் ஆஃப் கட்டுப்படுத்தி எனப்படும் இந்த எளிய வகையான கட்டுப்படுத்தியுடன் தொடங்குவோம் ஆன் ஆஃப் கட்டுப்படுத்தி என்பது அளவிடப்பட்ட மதிப்பு முன்னமைக்கப்பட்டதை விட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளதா என்பதைப் பொறுத்து சாதனத்தை இயக்கலாம் அல்லது அணைக்கலாம் நான் சொன்னது போல இது எளிய வகை கட்டுப்படுத்தியாகும் இங்கே நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அந்த கட்டுப்பாட்டு சிக்னலுக்கு 2 நிலைகள் மட்டுமே உள்ளன இது 0 அல்லது 1 ஆக இருக்கும் 0 என்றால் ஆஃப் மற்றும் 1 என்றால் ஆன் என்று பொருள் எனவே கட்டுப்படுத்தி ஒரு ஒற்றை வெளியீட்டை உருவாக்கும் ஆனால் இது வெளியீட்டு வெறியபிலில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும் வலது பக்கத்தில் உள்ள வரைபடத்தை காணலாம் இங்கே நான் காண்பிக்கும் வரைபடம் வெப்பநிலைக்கு எதிராக நேரத்தின் வரைபடமாகும் நான் உட்கார்ந்திருக்கும் ஒரு அறையில் நான் வெப்பநிலையை அளவிடுகிறேன் எனக்கு ஒரு வெப்பநிலை உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் 27 டிகிரி செல்சியஸ் என்று சொல்லலாம் வெப்பநிலை 27 க்கும் குறைவாக இருக்கும்போது இது எனது கட்டுப்படுத்தி வெளியீடு ஹீட்டர் இயக்கத்தில் உள்ளது எனவே வெப்பநிலை மெதுவாக உயரும் இப்போது இந்த செட் அளவைத் தாண்டியவுடன் நான் ஹீட்டரை அணைக்கிறேன் நான் ஹீட்டரை அணைத்தவுடன் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் வெப்பநிலை திடீரென குறைய தொடங்குவதில்லை ஏனெனில் ஹீட்டர் ஏற்கனவே ஒளிரும் எனவே வெப்பநிலை இன்னும் சில காலத்திற்கு அதிகரிக்கும் பின்னர் அது மேலும் அதிகரிப்பதை நிறுத்திவிடும் எனவே இங்கே இது போன்ற ஒரு ஓவர்ஷூட் இருக்கும் இங்கே நீங்கள் ஹீட்டரை அணைக்கும்போது வெப்பநிலை மீண்டும் மெதுவாக குறையத் தொடங்கும் பின்னர் நீங்கள் மீண்டும் ஹீட்டரை இயக்குங்கள் மீண்டும் ஹீட்டர் சுருள் சூடாக சிறிது நேரம் எடுக்கும் எனவே இது மீண்டும் குறைந்து இந்த செயல்முறை மீண்டும் நிகழும் எனவே இது போன்ற தொடர்ச்சியான ஊசலாட்டம் மேலே கீழே செல்லும் இது ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் மிகவும் நிலையானதாக இருக்கும் என்றல்லாமல் அது 26 28 26 28 என்று இருக்கும் இந்த வகையான கட்டுப்படுத்தி அறை வெப்பமாக்கல் போன்ற பயன்பாடுகளுக்கு மிகவும் நல்லது அங்கு சிறிய அளவு வேறுபாடு முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் அளவுருக்ககளை மிக நெருக்கமாக கட்டுப்படுத்த வேண்டிய சில பயன்பாடுகளும் உள்ளன அங்கு நீங்கள் இந்த வகையான எளிய கட்டுப்படுத்தியைப் பயன்படுத்த முடியாது நீங்கள் இதற்கு சற்று அதிநவீனமான கட்டுப்படுத்தி ஒன்றை வைத்திருக்க முடியும் விகிதாசார கட்டுப்படுத்தி அல்லது பி கட்டுப்படுத்தி எனப்படும் ஒன்றை நாம் பயன்படுத்தலாம் இது என்ன செய்கிறது இங்கே எனது கட்டுப்படுத்தி டிஜிட்டல் சிக்னலை உருவாக்கவில்லை ஆனால் ஒரு அனலாக் சிக்னலை உருவாக்குவது எனது பிழைக்கு விகிதாசாரமாகும் எனது அறை வெப்பநிலையையும் எனது செட் வெப்பநிலையும் மிகவும் வித்தியாசமாக இருந்தால் நான் ஹீட்டருக்கு உயர் மின்னழுத்தத்தை அனுப்பினேன் வேறுபாடு மிகச் சிறியதாக இருப்பதை காணும் போது திடீரென மிகவும் வெப்பமடையாதபடி ஹீட்டருக்கு ஒரு குறைந்த மின்னழுத்தத்தை அனுப்பினேன் மேலும் ஓவர்ஷூட் உள்ளது ஆனால் வித்தியாசம் மிகப் பெரியதாக இருப்பதை காணும் போது நான் ஒரு பெரிய மின்னழுத்தத்தை அனுப்பினேன் எனவே ஹீட்டர் விரைவாக வெப்பமடைகிறது இதனால் அது மிக விரைவாக செட் மதிப்பை அடைகிறது அதே வரைபடத்தை மீண்டும் பார்க்கும்போது உங்கள் கட்டுப்பாட்டு சிக்னல் பிழைக்கு விகிதாசாரமாக இருக்கும் எனவே இ 0 என்றால் நீங்கள் எந்த திருத்த சிக்னலையும் அனுப்பவில்லை அளவு எந்த மட்டத்தில் இருக்கிறதோ அதை விட்டுவிடுங்கள் இப்போது ஆன் ஆஃப் கட்டுப்படுத்தியுடன் ஒப்பிடும்போது இந்த விகிதாசார கட்டுப்படுத்தியிலிருந்து நீங்கள் பெறும் நன்மை என்ன பிழை பெரியதாக இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய திருத்த சிக்னலை அனுப்புகிறீர்கள் இதனால் பிழையை மிக விரைவாக குறைக்க முடியும் எனவே ரெஸ்பான்ஸ் நேரம் குறைகிறது ஆனால் ஓவர்ஷூட் இன்னும் மேலே செல்ல முடியும் அது மீண்டும் கீழே போகலாம் இந்த வகையான ஓவர்ஷூட்டிங் இன்னும் இருக்கும் ஏனெனில் நீங்கள் இன்னும் ஒரு கட்டுப்பாட்டு சிக்னலை அனுப்புகிறீர்கள் என்பதை காணலாம் இது அளவுருக்ககளின் மதிப்பை ஒரு வழியில் மாற்றிவிடும் அதை நீங்கள் உடனடியாக நிறுத்த முடியாது அதற்கு சிறிது நேரம் ஆகும் மேலும் சில ஓவர்ஷூட் இருக்கும் எனவே அடுத்த கட்டத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதற்கு மற்றொரு வகையான வழித்தோன்றல் கட்டுப்படுத்தியைச் சேர்ப்பது ஆகும் ஏனென்றால் விகிதாசாரக் கட்டுப்படுத்தியில் ஓவர்ஷூட் சிக்கல் இருப்பதாக குறிப்பிட்டேன் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் வழித்தோன்றல் பகுதியானது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் செட் புள்ளியை எவ்வளவு விரைவாக அணுகுகிறீர்கள் என்பதேயே கவனிக்கும் வழித்தோன்றல் என்றால் வேறுபாடு என்று பொருள் வேறுபாடு என்பது அளவிடப்பட்ட மாறியின் கடைசி மதிப்பு அளவிடப்பட்ட தற்போதைய மதிப்பைக் கழித்தல் மாறி ஆகும் எனவே வழித்தோன்றல் என்பது தற்போதைய அளவிற்கும் முந்தைய அளவிற்கும் உள்ள வித்தியாசத்தின் அளவீடு தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் தொடர்ந்து வெளியீட்டு மாறியை உணர்கிறீர்கள் கடைசியாக வெப்பநிலை 21 என்று சொல்லலாம் இப்போது அது 23 ஆகும் எனவே இது 2 டிகிரி அதிகரித்துள்ளது அதாவது மிக வேகமாக அதிகரிக்கும் எனவே ஓவர்ஷூட் இருக்காது என்ற விகிதத்தை நீங்கள் குறைக்க வேண்டும் இங்கே நீங்கள் உருவாக்கும் கட்டுப்பாட்டு சிக்னல் பிழைக்கு விகிதாசாரமாக இருக்கும் மேலும் இது வேறுபாட்டிற்கு விகிதாசாரமாகவும் இருக்கும் அதாவது வேறுபாடு என்பது அளவிடப்பட்ட மாறியின் கடைசி மதிப்பு அளவிடப்பட்ட தற்போதைய மதிப்பைக் கழித்தல் மாறி ஆகும் இது உங்கள் வழித்தோன்றல் எனவே இது நிச்சயமாக இந்த இரண்டிற்கும் விகிதாசாரமாக இருக்கும் இரண்டு நிகழ்வுகளும் விகிதாசார மாறிலி வேறுபட்டதாக இருக்கலாம் ஏனெனில் நீங்கள் விகிதாசாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் அல்லது வழித்தோன்றலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நீங்கள் டோன் செய்ய விரும்பலாம் ஓவர்ஷூட்டைக் குறைப்பதன் அடிப்படையில் பி டி கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்படுகிறது ஏனெனில் நீங்கள் இலக்கை வேகமாக நெருங்குகையில் கட்டுப்பாட்டு சிக்னலை குறைக்கிறீர்கள் இதனால் ஓவர்ஷூட் குறைவாக இருக்கும் ஆனால் இந்த பி டி கட்டுப்படுத்திகள் பி கட்டுப்படுத்தியை விட மெதுவாக உள்ளன என்ற ஒன்று இருக்கிறது ஏனெனில் நீங்கள் வேண்டுமென்றே ஒன்றிணைக்கும் வீதத்தை குறைக்கிறீர்கள் அது நெருக்கமாக இருந்தால் அதை மெதுவாக்குங்கள் அதனால்தான் இது குறைவாக உள்ளது ஆனால் ஊசலாட்டம் குறைவாக இருக்கும் மேலும் ஓவர்ஷூட் குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு குறைபாடு என்னவென்றால் பி டி கட்டுப்பாட்டில் வெளியீடு செட் பாயிண்டிற்கு நெருக்கமாகிறது அதாவது பிழை சிறியது ஆனால் பிழைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் குவிந்துவிடும் நாம் ஒரு சிறிய பிழை தொகையை அனுமதித்தால் இந்த பிழைகள் சேர்க்கப்படும் எனவே நீங்கள் ஒருங்கிணைந்த மூன்றாவது அளவுருவையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் பிழைகளைச் சேர்த்தால் இது ஒருங்கிணைந்த மதிப்பை வரையறுக்கும் எனவே நீங்கள் மூன்றாவது புள்ளியைச் சேர்க்கலாம் இந்த பிழையின் காலப்போக்கில் நீங்கள் எவ்வளவு பிழையை குவிக்கிறீர்கள் என்பதை இது தரும் உங்கள் கட்டுப்பாட்டு வெளிப்பாட்டில் இந்த மூன்றாவது டெர்மை நீங்கள் சேர்க்கிறீர்கள் ஒன்று உங்கள் பி என்ற பிழைக்கு விகிதாசாரமாக இருக்கும் ஒன்று டி என்ற வழித்தோன்றலுக்கு விகிதாசாரமாக இருக்கும் இங்கே ஐ தான் ஒட்டுமொத்த பிழையின் விகிதாசாரமாக இருக்கும் ஒன்றாக எடுக்கப்பட்ட மூன்றையும் பி ஐ டி கட்டுப்படுத்தி என்று அழைக்கப்படுகிறது பி ஐ டி கட்டுப்படுத்தி இதுதான் இது வெளிப்படையாக மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் இப்போது நம்மிடம் 3 வெவ்வேறு விஷயங்கள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கான விகிதாசாரத்தில் 3 மாறிலிகள் என்ன என்பது கடினமான கேள்வி உங்களிடம் செட் பாயிண்ட் உள்ளது உங்களிடம் அளவீட்டு வழிமுறை உள்ளது உங்களிடம் கட்டுப்படுத்தி ஒருங்கிணைந்த பகுதி வழித்தோன்றல் பகுதி ஆகியவற்றில் விகிதாசார பகுதி உள்ளது இந்த மூன்றையும் நீங்கள் சேர்க்கிறீர்கள் கே பி கே ஐ மற்றும் கே டி என்ற விகிதாச்சாரத்தில் மூன்று வெவ்வேறு மாறிலிகளை கொண்டிருக்கலாம் மேலும் நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் செயல் முறைக்கு ஒரு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு சிக்னலை உருவாக்குகிறீர்கள் இப்போது மீண்டும் இது இசைக்கு மிகவும் கடினம் என்று நான் உங்களிடம் சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை டியூன் செய்தவுடன் இது அனைவருக்கும் சிறந்த செயல்திறனை கொடுக்கும் பி ஐ டி கட்டுப்படுத்தி இந்த அர்த்தத்திலும் உட்பொதிக்கப்பட்ட கணினி பயன்பாடுகளிலும் நல்லது ஏனென்றால் நீங்கள் சில சாதனங்களைக் கட்டுப்படுத்துவது பற்றி பேசுகிறீர்கள் இவை அனைத்தும் பின்னூட்டக் கட்டுப்பாட்டு அமைப்புகள் சில சாதனங்களுக்கு பொருத்தமான கட்டுப்பாட்டு முறையைத் தேர்ந்தெடுக்க நீங்கள் தேர்வு செய்யலாம் குளிர்சாதன பெட்டி போன்றது அதற்காக ஆன் ஆஃப் கட்டுப்பாடு போதுமானது ஆனால் நீங்கள் அதிநவீன பயன்பாடுகளில் பி டி கட்டுப்பாடு அல்லது பி ஐ டி கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கலாம் அங்கு வெளியீட்டில் உள்ள பிழைகள் குறிப்பிட்ட வரம்பைத் தாண்டி பொறுத்துக்கொள்ள முடியாது இந்த அட்டவணை வேறுபாடுகளை சுருக்கமாகக் கூறுகிறது ஆனால் இந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மையில் தேவையில்லை ஒரு பயன்பாட்டில் நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் அளவுருக்ககளை பற்றி நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் ஒன்றை பொருத்தமான கட்டுப்பாட்டு முறையை தேர்ந்தெடுக்கலாம் எளிமையாக காண்பிக்கும் சோதனைகளில் நாம் ஆன் ஆஃப் கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் அதைக் காண்பிப்பது எளிதானது மற்றும் ப்ரோக்ராம் எழுதுவதும் எளிதானது ஏனெனில் நீங்கள் ஆன் ஆஃப் அல்லது பி ஐ டி கட்டுப்பாட்டைப் பயன்படுத்துகிறீர்களா என்று பார்க்கிறீர்கள் முற்றிலும் உங்கள் மென்பொருளைப் பொறுத்தது வன்பொருளுடன் எதுவும் செய்யவில்லை இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அங்கு கட்டுப்பாட்டு அமைப்புகள் பற்றிய சில அடிப்படைக் கருத்துக்கள் குறிப்பாக பின்னூட்டக் கட்டுப்பாட்டு அமைப்புகள் பிழைகள் மற்றும் பிற விரும்பத்தக்க பண்புகளைக் குறைக்க கட்டுப்பாட்டு சிக்னலை உருவாக்கும் சில நிலையான வழிகள் குறித்தும் விவாதித்தோம்